என்பிடிஇஎல் தொடரின் ஒரு பாடத்திட்டம் செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் செக்யூர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் என்ற பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியான இன்டெல் எஸ் ஜி எக்ஸ் பகுதி இரண்டு என்ற விரிவுரைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நமது முந்தைய காணொளி விரிவுரையில் இன்டெல் எஸ் ஜி எக்ஸ்இதைப்பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட பண்புகளை பயன்படுத்துவதால்செயலியில் என்ன வகையான செயல்களை நம்மால் செய்ய முடியும் என்பதைப்பற்றி பார்த்தோம் அதேபோல்எவ்வாறு செயலியானது நினைவகத்தை மேலாண்மை செய்தது என்பதைப் பற்றியும் பார்த்தோம் என்கிளேவ் அதற்கு எப்படி நினைவக பகுதியை அமைத்துக் கொடுத்தது என்பதைப் பற்றியும் பார்த்தோம் அதேபோல் எவ்வாறு அந்த என்கிளேவில் தகவல்கள் ஆனது சேமிக்கப்பட்டது என்பதைப் பற்றியும் பார்த்தோம் ஆகவே இந்த காணொளி விரிவுரையின் இந்தப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் மென்பொருள் எவ்வாறாக இன்டெல் எஸ் ஜி எக்ஸ் அதில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் எவ்வாறு பயன்பாடுகள் இன்டெல் எஸ் ஜி எக்ஸ் பண்புகளை பயன்படுத்த இருக்கின்றன மற்றும் என்கிளேவ்களை உருவாக்க இருக்கின்றன என்பதைப்பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் எந்த வகையான அறிவுறுத்தல்கள் இந்த வகையான பண்புகளை ஊக்குவிக்கின்றன எதைப்பற்றி நாம் அதிகமாக விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அதைப்பற்றிய தகவல்கள் இந்த குறிப்பிட்ட கட்டுரையில் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது"இன்னோவேட்டிவ் இன்ஸ்டிரக்ஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் மாடல் பார் ஐஸ்சோ லெட்டேட் எக்ஸிகியூஷன்" "Innovative Instructions and Software Model for Isolated Execution" என்ற கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது இந்த கட்டுரை ஹெச் ஏ எஸ் பி 2013 இதில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த காணொளியில் உள்ள சில வரைபடங்கள் இன்டெல் அதிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன நாம் பயன்பாட்டை இரண்டு பகுதிகளாக பிரிகின்றோம் வழக்கமாக எஸ் ஜி எக்ஸ் பயன்படுத்தும் ஒரு கணினி அமைப்பில் பயன்பாட்டை உருவாக்கும்போது நமக்கு இது தேவைப்படுகின்றது நாம் பயன்பாட்டை இரண்டு பகுதிகளாகப் பிரிகின்றோம் அதில் ஒன்று நம்பகமான பகுதி இது நமக்கு என்கிளேவை வழங்குகின்றது நாம் என்கிளேவின் ஒரு பகுதியாக செயல்படுவதற்கு இது உதவுகிறது மற்றும் இரண்டாவது பகுதி நம்பத்தகாத பகுதி இந்தப் பகுதியில் பயன்பாட்டின் மற்ற பகுதிகள் இடம்பெற்றிருக்கும் இந்த நம்பகமான பகுதியில் கிரிப்டோகிரபி பயன்படுத்தப்படுகின்றது அதாவது இந்தப் பகுதியில் ரகசிய வார்த்தைகள் சேமிக்கப்படுகின்றன இந்த பகுதியில் என்கிரிப்ஷன் மற்றும் டிகிரிப்ஷன் செய்யப்படுகின்றது சீக்ரெட் கீ சேமிக்கப்படுகிறது மற்றும் பல மீதமுள்ள பகுதியானது வழக்கமான பயன்பாடுகளை கொண்டிருக்கும் அதாவது வழக்கமான பயன்பாடுகள் என்பது கிராஃபிகல்யூசர் இன்டர்பேஸ்கள் மற்றும் பல இன்டர்பேஸ்களை கொண்டிருக்கும் நாம் முன்பு பார்த்த நம்பகமண்டலம் போல் இல்லாமல் ஒரே முகவரி இடத்தில் நம்பத்தகாத பயன்பாடும் மற்றும் நம்பத்தகுந்த பயன்பாடும் இரண்டும் இடம் பெற்றுள்ளது நம்பத்தகுந்த பயன்பாடு அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் உள்ள குறிப்பிட்ட பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது வழக்கமாக பயன்பாட்டை செயல்படுத்தும்போது அது பயன்பாட்டின் நம்பத்தகாத பகுதியாக அந்த அமைப்பில் கருதப்படுகின்றது அதுநம்பத்தகுந்த பகுதியில் செயல்படுவதற்கு ஒரு அழைப்பு தேவைப்படுகின்றது அதுவரையில் அது நம்பத்தகாத பகுதியிலேயே அதன் செயல்பாட்டை தொடர்கின்றது இது அடிப்படையில் என்கிளேவிற்கான ஒரு அழைப்பு அதாவது ஒரு பயன்பாட்டில் எஸ் ஜி எக்ஸ் இதை பயன்படுத்துவதற்கு அந்த பயன்பாடு முதலில் ஒரு என்கிளேவை உருவாக்க வேண்டும் வழக்கமாக இந்த பயன்பாடு நம்பகமற்ற வழி முறையிலேயே தனது செயல்பாட்டை செயல்படுகின்றது எப்பொழுதாவது என்கிளேவை தொடர்பு கொள்ள அதாவது அழைக்க நேரிட்டால் அந்த நேரத்தில் பயன்பாடானது நம்பகமான செயல்முறையை அழைக்க அறிவுறுத்தப்படுகின்றது அப்பொழுது என்கிளேவ் இல்லா வழி முறையிலிருந்து என்கிளேவ் வழிமுறைக்கு மாற்றப்படுகின்றது இப்பொழுது ஸ்டெப் மூன்றில் என்கிளேவ் செயல்வகை இயக்கப்படுகின்றது மற்றும் அதில் பாதுகாப்பு தொடர்பான உணர்திறன் மிக்க தகவல்களும் செயல்படுத்தப்படுகின்றது கடைசியில் இந்த செயல் வகை மீண்டும் என்கிளேவ் செயல் வகையிலிருந்து திரும்பவும் நம்பிக்கையற்ற செயல்வகைக்கு மாற்றம் செய்யப்படுகின்றது அல்லது இதே என்கிளேவ் செயல் வகையிலேயே உள்ளது மற்றும் அந்த பயன்பாடு தனது செயல்பாட்டை தொடர்கின்றது எஸ் ஜி எக்ஸ் மற்றும் என்கிளேவ் பயன்படுத்தி பயன்பாட்டை உருவாக்கும் பொழுது அதில் பலதரப்பட்ட ஸ்டெப்களை நாம் பின்பற்ற வேண்டும் இந்த வகையான பயன்பாட்டை உருவாக்குவதற்கு இன்டெல் நமக்கு சில அறிவுறுத்தல்களை அளிக்கின்றது இந்த வகையான நம்பகமான செயல்முறையை தூண்டுவதற்கும் என்கிளேவை உருவாக்குவதற்கும் மற்றும் பலவற்றுக்கும் இன்டெல் நமக்கு சில அறிவுறுத்தல்களை நமக்கு வழங்கியுள்ளது முதலில் நாம் இந்த வகையான பிரத்தியேகமான செயல்பாடுகளைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் முதலில் பயன்பாடுகள் நீட்டிக்கப்பட்ட இந்த தனித்துவமான எஸ் ஜி எக்ஸ் ஆனது இரண்டு வடிவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதில் ஒன்று சலுகை பெற்ற அறிவுறுத்தல் தொகுப்பு மற்றும் பயனர் நிலை அறிவுறுத்தல்கள் ஆகையால் சலுகை பெற்றார் அறிவுறுத்தல்கள்மேம்படுத்தப்பட்ட பயனாளர்கள் என்ற வகையில் பயன்படுத்தப்படுகின்றது இதை பயன்படுத்திஇந்த அறிவுறுத்தல்கள் மூலமாக தங்களால் பக்கங்களை உருவாக்க முடியும் பக்கங்களை சேர்க்க முடியும் பக்கங்களை நீட்டிக்க முடியும் என்கிளேவ்களை அழிக்க முடியும் மற்றும் என்கிளேவ்களை உருவாக்க முடியும் மற்றும் பல அதுமட்டுமில்லாமல் பக்கங்கள் தொடர்பான கண்ணோட்டத்தில் பார்த்தோமேயானால்அந்தப் பக்கங்களை வெளியேற்றுதல் அந்த பக்கங்களை லோடு செய்தல் இவை அனைத்தையும் இந்த சலுகை பெற்ற அறிவுறுத்தல்களை ஒரு பகுதியாக செயல்படுகின்றது பயனர் நிலை அறிவுறுத்தல்கள் இரண்டு அல்லது மூன்று அறிவுறுத்தல்களை கொண்டுள்ளது அதில் ஒன்று என்கிளேவிற்கு உள் நுழைவதற்கும் இரண்டாவது என்கிளேவிலிருந்து வெளியேற்றுவதற்கும் மற்றும் மூன்றாவது மீண்டும் தொடர்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது மீண்டும் தொடர்வது என்பது அதாவது என்கிளேவில்குறுக்கீடு அல்லது விதிவிலக்கு ஏற்படும்போது அந்த பயன்பாட்டை பயனாளர் வழிமுறையில் மீண்டும் செயல்பட வைக்க இந்த வகையான அறிவுறுத்தல் பயன்படுகின்றது இப்பொழுது நாம் பலதரப்பட்ட அறிவுறுத்தல்களை பற்றிய கண்ணோட்டத்தை இங்கேகாண்போம் அதில் முதலாவதாக என்கிளேவை உருவாக்குவது இ கிரியேட் இந்த அறிவுறுத்தலை பயன்படுத்தி என்கிளேவை உருவாக்கலாம் இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் கிரியேட் என்பது சலுகை பெற்ற அறிவுறுத்தல் ஒரு பயன்பாடானது ஒரு என்கிளேவை உருவாக்க விரும்பினால் அதற்கு ஒரு அமைப்பு அழைப்பு தேவைப்படுகின்றது அந்த அமைப்பு அழைப்பில் இ கிரியேட் அறிவுறுத்தல் உள்ளது இந்த அறிவுறுத்தலை இந்த அழைப்பு தூண்டுகின்றது இதனால் அது என்கிளேவ் உருவாக்குவதை தொடங்கி வைக்கின்றது இ கிரியேட் தூண்டுதல் செய்யும் பொழுது செயலியானது எஸ் இ சி எஸ் கட்டமைப்பை இந்த பி ஆர் எம்ல் உருவாக்குகின்றது இந்த எஸ்இ சி எஸ் கட்டமைப்புஎன்கிளேவ் பற்றிய குளோபல் தரவுகளைஇந்த கட்டமைப்பில் சேமித்து வைக்கின்றது இப்பொழுது இந்த எஸ் ஜி எக்ஸ் பற்றிய தனித்துவமான விஷயம் என்னவென்றால் என்கிளேவானது முழுவதுமான வர்ச்சுவல் பகுதியில் உள்ளது ஆகவே இயக்கம் முறைமையினால் இந்த முழு பகுதியையும் மேலாண்மை செய்ய முடியும் உதாரணத்திற்கு இந்த இயக்க முறைமை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வர்ச்சுவல்அட்ரஸ்பக்கத்தை தேர்வு செய்து பின்னர் இந்த விவரங்களை வழங்குகின்றது அதாவது என்கிளேவானது இந்த குறிப்பிட்ட பக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பன போன்ற தகவல்களை வழங்குகின்றது இதைப்பற்றிய முக்கியமான விஷயம் என்னவென்றால்வன்பொருள் பாதுகாப்பு வழிமுறையை பயன்படுத்துவதால்இயக்க முறைமைகுறிப்பிட்ட பக்கத்தை தேர்வு செய்ய முடியும் அல்லது எங்கே அந்த என்கிளேவ் முகவரி உள்ளது என்ற தகவலை பெற முடியும் ஆனால் அதில் தகவல்களை எழுதவோ அல்லது இந்த தகவலை பெறவும் நம்மால் முடியாது அதாவது இயக்க முறைமையினால் இதை மேலாண்மை மட்டுமே செய்ய முடியும் இயக்க முறைமை அந்த குறிப்பிட்ட பக்கத்தை உருவாக்கும் பொழுது அது சில பண்புகளை குறிப்பிட வேண்டும் அதாவது இயக்க முறைமையானது 32 பிட் அல்லது 64 பிட் இதில் எந்த வகை என்பதனைக் குறிப்பிட வேண்டும் அதுமட்டுமல்லாமல் அது செயலிகளின் பண்புகளையும் குறிப்பிட வேண்டும் இந்த என்கிளேவில் பிழைத்திருத்தம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா அல்லது இல்லையா என்பதையும் குறிப்பிட வேண்டும் க்ரியேஷன் நடந்த முடிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இஅட் அறிவுறுத்தல் இஅட் அறிவுறுத்தலும் சலுகை பெற்ற அறிவுறுத்தல் ஆகும் ஆகையால் இதுவும் இயக்க முறைமையினால் செயல்படுத்தப்படுகின்றது இந்த இஅட் அறிவுறுத்தல் செயல் படுவதற்கு முன்பு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்கிளேவ் குறியீடு அல்லது தகவல்கள் தகவல்களை பயன்படுத்தும் குறிப்பிட்ட ஈ சி எஸ் பக்கத்தை தெரிவு செய்கின்றது ஆனால் இந்த குறிப்பிட்ட பக்கத்தில் தகவல்களை எழுதவோ அல்லது இந்த தகவலை பெறவும் நம்மால் முடியாது அதாவது இயக்க முறைமையினால் இதை மேலாண்மை மட்டுமே செய்ய முடியும் இஅட்ஆனது இரண்டு வகையான செயல்களை செய்யும் அதில் முதலாவது நாம் முந்தைய விரிவுரையில் பார்த்ததைப் போன்று இஅட்ஆனது ஈபி சி எம்ஐ துவக்கி அதாவது தொடங்கி வைக்கும் வைக்கும் ஒவ்வொரு ஈ சி எஸ் பக்கமும் அதற்கு இணையான ஈபி சி எம்ஐ நுழைவை பெற்றிருக்கும் இதை நாம் ஈ சி எஸ் பக்க மேப் என்று அழைக்கின்றோம் இந்த ஈ சி எஸ் பக்க மேப் என்பது குறிப்பிட்ட இசிஎஸ் பக்கத்தின் சலுகை மற்றும் அணுகல் கட்டுப்பாட்டு விவரங்களை கொண்டிருக்கும் உதாரணத்திற்கு படிக்கஎழுதசெயல்படுத்தReadWriteExecute தேவையான அனுமதி மற்றும் அந்த குறிப்பிட்ட பக்கத்தை அணுக தேவையான முகவரி அதாவது ஒத்திசைவான முகவரி ஆகிய தகவல்களை கொண்டிருக்கும் அதுமட்டுமல்லாமல் எந்த வகையான பக்கம் அதாவது அது டி சி எஸ் அல்லது ஆர் இஜி பக்கமா என்பன போன்ற மிகச்சில தகவல்களையும் கொண்டிருக்கும் அந்த செயலியில் இஅட்ஆனது தனது செயல்பாட்டை முடித்த பிறகு எஸ் இ சி எஸ்ல் பதிவாகியுள்ள கிரிப்டோ பதிவில் ஈபி சி எம்ஐ தொடர்பான தகவல்களை பதிவு செய்யும் இ கிரியேட் அறிவுறுத்தல் உபயோகப்படுத்தும் போது இந்த எஸ் இ சி எஸ் உருவாக்கப்பட்டது இது துவக்கத்திலேயே உருவாக்கப்பட்டது அதாவது ஒவ்வொரு ஈ சி எஸ்க்கும் ஒவ்வொரு இஅட் என்பது உருவாக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே இதுவும் உருவாக்கப்பட்டது இ சி எஸ்ல் சில பதிவுகள் சேர்க்கப்பட்டன அல்லது இணைக்கப்பட்டன அதன்பிறகு இ சி எஸ் ஆனது நிரப்பப்பட்டது அதாவது டிராமில் உள்ள அதாவது பயன்பாட்டு பைனரி இருந்து பெறப்பட்டு இசிஎஸ் பக்கத்தில் உள்ள தகவலானது வன்வட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது வன் வட்டிலிருந்து பெறப்பட்ட நாலு கிலோ பைட் இந்த குறிப்பிட்ட நகல் ஆனது இசிஎஸ்ல் நிரப்பப்படுகிறது தாங்கள் இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எல்லா தகவல்களும் மறையாக்கம் செய்யப்பட்ட தகவல்கள் ஏனென்றால் வன் வட்டில் உள்ள தகவல்கள் மற்றும் டிராமில் உள்ள தகவல்கள் அனைத்தும் செயலிக்கு வெளியில் உள்ளது நாம் முன்பே பார்த்தது போன்று தகவலின் நம்பகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பு மேம்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் இந்த வகையான தகவல்கள்செயலியின் வெளியில் உள்ள போது அதாவது என்கிளேவ் தகவல் மற்றும் குறியீடுகள் செயலுக்கு வெளியிலுள்ள போது அது என்கிரிப்ட் செய்யப்பட்ட நிலையிலேயே இருக்கும் என்கிளேவில் உள்ள அனைத்து பக்கங்களும் இஅட் அறிவுறுத்தல்களை பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு 20 பலதரப்பட்ட பக்கங்கள் இருக்குமேயானால் இஅட் அறிவுறுத்தல் ஆனது 20 முறை பல்வேறுபட்ட நேரங்களில் தூண்டப்படுகிறது அதன் பிறகு அந்த கணினி அமைப்பானது ஈஎக்ஸ்டெண்ட் அறிவுறுத்தலை செயல்படுகின்றது இந்த ஈஎக்ஸ்டெண்ட் ஆனது ஈபிசி பக்கத்தில் உள்ள 256 பைட் பகுதியை அளவீடு செய்கிறது இந்த பகுதியானது டெவலப்பர் ஆல் குறிப்பிடப்படுகின்றது இந்தப் பகுதியில் எஸ் இ சி எஸ் இதில் உள்ள 64 பிட் முகவரி மற்றும் 256 பைட் தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நாம் ஒவ்வொரு முறையும் 256 பைட்ஸ் ஒரே சமயத்தில் அளவிடு செய்கின்றோம் ஆகவே அந்த முழு பக்கத்தையும் அளவீடு செய்ய அதாவது உற்று நோக்க 16 முறை இ எக்ஸ்டெண்டெட் அறிவுறுத்தல்கள் தூண்டுதல் செய்ய வேண்டும் ஆகவே என்கிளேவ் உருவாக்கப்படும்போது என்ன நடக்கிறது என்றால் அந்த என்கிளேவ் அதனுடைய என்கிளேவ் உரிமையாளருடன் இணைப்பில் உள்ளது இதனால் சிலவகையான ஒருங்கிணைப்பை நாம் பெற முடியும் என்கிளேவ் ஆனது அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆல் உருவாக்கப்படுகின்றது இந்த பலதரப்பட்ட ஈ பி சி பக்கத்தில் எந்த பகுதியை அளவீடு செய்ய வேண்டும் என்பதனை அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆல் நிர்ணயிக்கப்படுகின்றது அந்த குறிப்பிட்ட இ பி சி பக்கத்தில் டெவலப்பர் ஆல் ஒரு குறிப்பிட்ட கையெழுத்து பதிவு செய்யப்படுகின்றது இ எக்ஸ்டெண்டெட் அறிவுறுத்தல்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படும் பலதரப்பட்ட இ பி சி பக்கங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதாவது அனைத்து ஒரே கையெழுத்தை கொண்டிருக்கும் அதாவது டெவலப்பர் ஆல் குறிப்பிடப்பட்ட கையொப்பத்தை ஒத்திருக்கும் இ எக்ஸ்டெண்டெட் அறிவுறுத்தலுக்கு பிறகு அடுத்து தூண்டுதல் செய்யப்படும் அறிவுறுத்தல் இஇன் இட் அறிவுறுத்தல் ஆகும் இந்த இஇன் இட் அறிவுறுத்தல் ஒரு சலுகை பெற்ற அறிவுறுத்தல் ஆகவே இது இயக்க முறைமை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும் அதனால் இந்த வகையான அறிவுறுத்தல்கள்இஇன் இட் எல்லா பக்கங்களும் சேர்க்கப்பட்ட பிறகு பின்னர் தூண்டுதல் செய்யப்படுகிறது முக்கியமாக இந்த அறிவுறுத்தல் இஇன் இட் அந்தப் பக்கத்தின் கையொப்பம் ஆனது ஓனர் கையொப்பத்துடன் ஒத்துப் போகிறதா என்னதை சரி பார்க்கின்றது இஇன் இட் முழுமை அடைந்த பிறகு அதாவது முற்றுப் பெற்ற பிறகு அது என்கிளேவ்இற்குள் நுழைய அனுமதி அளிக்கின்றது அதில் முதலாவதான செயல்பாடு என்னவென்றால் இஇன் இட் இந்த இஇன் இட் என்பது இ கிரியேட் இஅட் இ எக்ஸ்டெண்டெட் மற்றும் இஇன் இட் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது இந்த 4 செயல்களும் முடிவடைந்த பிறகு பயன்பாடானது அமைப்பு அழைப்பை இயக்க முறைமையை பயன்படுத்தி தூண்டுதல் செய்கின்றது அதன் பிறகு அந்த பயன்பாட்டின் அமைப்பில் என்கிளேவை உருவாக்க கோரிக்கையை அனுப்புகின்றது இந்த நான்கு செயல்பாடுகளுக்கும் பின்பு இப்பொழுது என்கிளேவ் ஆனது பயன்படுத்துவதற்கு உகந்ததாக உள்ளது அதன் பிறகு இந்த பயன்பாடு பலதரப்பட்ட அறிவுறுத்தல்களை அதாவது இஎன்டர் மற்றும் இஎக்ஸிட் போன்ற அறிவுறுத்தல்களை பயன்படுத்தி என்கிளேவ்இற்குள் நுழையவும் மற்றும் அதிலிருந்து வெளியேறுவதற்கும் அனுமதியை வழங்குகின்றது இப்பொழுது நாம் இஎன்டர் பற்றி விரிவாகப் பார்க்க இருக்கின்றோம் அதாவது என்கிளேவ்இல் இருக்கும் நம்பிக்கையான செயல்பாட்டை நம்பிக்கையற்ற செயல்பாட்டால் இஎன்டர் பயன்படுத்தி தூண்ட முடியும் பயன்பாட்டின் நம்பிக்கையற்ற பகுதியிலிருந்து இஎன்டர்ஐ பயன்படுத்தும்போது நாம் சில செயல்களை அந்த பகுதியில் குறிப்பிட வேண்டும் அதாவது என்கிளேவ் பகுதியில் எங்கு பரிமாற்றம் நடைபெறுகின்றது என்ற தகவலை அதாவது அந்த குறிப்பிட்ட பகுதியை இஎன்டர் அறிவுறுத்தல் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுமட்டுமல்லாமல் இங்கு அது அசின்குரோனஸ் எக்ஸிட் பாயின்டர் என்ற ஒன்றை வரையறுக்கின்றது இதைப் பற்றிய தகவல்களை நாம் பின்னர் பார்க்க இருக்கின்றோம் முக்கியமாக இந்த அசின்குரோனஸ் எக்ஸிட் பாயின்டர் என்பது என்கிளேவ் பழைய முறையில் உள்ள குறுக்கீடு மேலாளர் உடன் தொடர்புடையது இதைப் பற்றிய அதிகமான தகவல்களை பின்னர் பார்க்க இருக்கின்றோம் இந்தசெயலியால் இஎன்டர் அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படும் போது இந்த செயலி டி சி எஸ் பிட்ஐ அமைக்கின்றது அதாவது செட் செய்கின்றது இந்த என்கிளேவ இல் இருக்கும் டி சி எஸ் பிட் ஐ வேலை செய்து கொண்டிருக்கின்றது அதாவது பிஸியாக இருக்குமானால் இந்த குறிப்பிட்ட என்கிளேவை இப்பொழுது உபயோகப்படுத்த முடியாது என்கிளேவ் வழி முறையிலிருந்து என்கிளேவ் அல்லாத வழிமுறைக்கு மாற்றம் செய்யப்படுகின்றது அதன் பிறகு அடுக்கு சுட்டிக்காட்டி அடித்தள சுட்டிக்காட்டி ஆகியவற்றின் நிலைகளை பதிவு செய்து கொள்கின்றது அதுமட்டுமல்லாமல் ஏ இ பி என்ற ஒன்றையும் பதிவு செய்து கொள்கின்றது அடுக்கு சுட்டிக்காட்டி அடித்தள சுட்டிக்காட்டி ஆகியவற்றின் நிலைகளை பதிவு செய்து கொள்வது என்பது அந்த குறிப்பிட்ட சூழலை அதாவது அந்த நிலைகளை பதிவு செய்து கொள்வதாகும் பயன்பாடானது என்கிளேவ் வழிமுறையில் இருந்தது சாதாரண வழிமுறைக்கு மாற்றப்பட்டு தனது செயலை தொடங்கும் போது நமக்கு முந்தைய சூழலின் தகவல்கள் தேவைப்படுகின்றன ஆகவே இந்த தகவல்களை பயன்படுத்தி சாதாரண வழிமுறையில் நாம் செயல்பாட்டை தொடங்கலாம் கடைசியாக என்கிளேவிற்கு வெளியிலிருந்து என்கிளேவிற்கு உள்ளே செல்லும்பொழுது மற்றும் அனுமதியையும் சரி பார்த்த பிறகே இந்த வன்பொருள் ஆனது என்கிளேவ் செயல்பாடு செயல்பட அனுமதிக்கின்றது அனைத்து வகையான செயல்களும் இஎன்டர் அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படும் போது நிகழ்கின்றது இஎன்டர் அறிவுறுத்தல் என்பது உபயோகிப்பாளர் வழிமுறை அறிவுறுத்தல் ஆகையால் உதாரணத்திற்கு ஒரு பயன்பாடு என்கிரிப்ஷன் இதை மேற்கொள்ள விரும்பினால் இஎன்டர் அறிவுறுத்தலை பயன்படுத்தி என்கிளேவ் வழிமுறையில் உள்ள என்கிரிப்ஷனை தூண்டுதல் செய்யும் என்கிளேவ் வழிமுறையில் என்கிரிப்ஷன் முடிவடைந்த பிறகு இந்த பயன்பாடானது இஎக்ஸிட் அமைப்பு அழைப்பை பயன்படுத்தி என்கிளேவ் வழிமுறையில் இருந்து என்கிளேவ் இல்லாத வழிமுறையில் அல்லது சாதாரண வழிமுறையில் தனது செயல்பாட்டை தொடர்கின்றது இந்த குறிப்பிட்ட அறிவுறுத்தல் பயன்படுத்தப்படும் நேரத்தில் செயலியானது என்கிளேவ் வழிமுறை பிளாக்கிளியர் செய்யப்படுகின்றது இது எதைக் குறிக்கிறது என்றால் பயன்பாடு மீண்டும் சாதாரண வழிமுறைக்கு செய்கிறது என்பதனை குறிக்கின்றது பலதரப்பட்ட டி எல் பி நுழைவுகள் அனைத்தையும் நீக்கி விடுகின்றது பின்னர் டிசிஎஸ் இதனை காலி செய்து விடுகின்றது அதன் பிறகு கட்டுப்பாட்டை என்கிளேவ் இற்கு உள்ளிருந்து வெளியே அனுப்பி விடுகின்றது இதிலிருந்து நாம் பெற விரும்புவது என்னவென்றால்இஎன்டர் அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த என்கிளேவிலிருந்து வெளியேறுவதற்கு இந்த வகையான என்கிளேவ் அறிவுறுத்தல் பயன்படுத்தப்படுகின்றது எப்படி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வழிமுறையில் விதிவிலக்குகள் உள்ளன இந்த விதிவிலக்குகள் எப்பொழுது ஏற்படும் என்றால்என்கிளேவ் வழிமுறையில் உள்ளபோது குறுக்கீடு ஏற்படுமானால் அப்பொழுது இந்த விதிவிலக்கு ஏற்படும் உதாரணத்திற்குஇங்கு என்கிளேவ் வழிமுறையில் உள்ள நம்பிக்கையான செயல்பாடு உள்ளது என்று நினைத்துக் கொள்வோம் இங்கு என்கிரிப்ஷன் செயல்படுத்தப்படுகின்றது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறுக்கீடு ஏற்படுமேயானால் அந்த நேரத்தில் செயலியானது அந்த குறுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் இப்பொழுது இந்த வகையான சேவைகள் மிகவும் சிக்கலாக கருதப்படுகின்றது ஏனென்றால் எல்லா குறுக்கீடுகளும் ஒத்திசைவற்ற நிகழ்வுகள் ஆகவே இந்த செயலியானது அந்த குறுக்கீட்டை செயல்படுத்தவேண்டும் இதுமட்டுமல்லாமல் என்கிளேவின் பாதுகாப்பையும் நிலைநிறுத்த வேண்டும் ஆகவே இந்த மாதிரியான சேவையை அடைவதற்கு நம்மிடையே ஒரு சிறப்புவாய்ந்த நுட்பமானது பயன்படுத்தப்படுகின்றது அதை நாம் ஏ இ எக்ஸ் என்று அழைக்கின்றோம் ஏ இ எக்ஸ் என்பது ஒத்திசைவற்ற வெளியேற்றம் இந்த மாதிரியான ஒத்திசைவற்ற வெளியேற்றத்திற்கு எஸ் ஜி எக்ஸ் ஆதரவுக் அளிக்கின்றது இதை பயன்படுத்தி பயன்பாடானது என்கிளேவ் வழிமுறையில் உள்ளபோது நாம் குறுக்கீட்டை செயல்படுத்த முடியும் இந்த ஒத்திசைவற்ற வெளியேற்றத்தில் உள்ள மிகவும் சிக்கலான ஒன்று என்னவென்றால் ஏ இ பி என்று அழைக்கப்படுகின்றது ஏ இ பி என்பது ஒத்திசைவற்ற வெளியேறும் சுட்டிக்காட்டிஈ என்டர் அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படும் நேரத்தில் இந்த ஒத்திசைவற்ற வெளியேறும் சுட்டிக்காட்டி அமைக்கப்படுகின்றது இப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது என்றால் என்கிளேவ் இருக்கு வெளியிலுள்ள நினைவக பகுதியானது குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு உண்மையிலேயே நடப்பது என்னவென்றால் குறுக்கீடு செயல்பாடு முடிந்த பிறகு மீண்டும் திரும்பி வரும்பொழுது எந்த செயல்பாடு முன்பு தூண்டுதல் செய்யப்பட்டதோ அந்த செயல்பாட்டை சுட்டிக்காட்டும் இந்த முறையானதுவழக்கமாக நாம் குறுக்கீடு கையாளப்படும் முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அதாவது நமது முந்தைய வகுப்புகளில் குறுக்கீடு கையாளப்படும் முறையைப் பற்றி படித்து இருக்கின்றோம் ஒரு குறுக்கீடு செயல்பாடு முற்றுப் பெறும் நேரத்தில் அதாவது இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஐரெட் அறிவுறுத்தல் பயன்படுத்தி செய்யப்படுகின்றது இந்த ஐரெட் அறிவுறுத்தல் செயல்படுகின்ற நேரத்தில் இது குறுக்கீடு செயல்படுவதற்கு முன்பு செயல்பட்ட சூழலையும் மற்றும் நிரலையும் மீண்டும் செயல்படுத்த ஆரம்பிக்கும் ஆனால் இங்கே எஸ் ஜி எக்ஸ் பயன்படுத்தும்போது ஐரெட் அறிவுறுத்தல் வேறு மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றது ஐரெட் அறிவுறுத்தல் செயல்படுத்தப்படுகின்றன நேரத்தில் நேரடியாக மீண்டும் என்கிளேவிற்கு செல்வதற்கு பதிலாக இது ஏஈபி சுட்டிக்காட்டிய நினைவகத்தில் உள்ள செயல்பாட்டை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றது அதன் பிறகு இந்த செயல்பாடானது இரெஸ்யூம் அறிவுறுத்தலை தூண்டுதல் செய்கின்றது இரெஸ்யூம் அறிவுறுத்தல் ஆனது அதன் பிறகு செயலியை என்கிளேவ் இல்லாத பகுதியிலிருந்து என்கிளேவ் பகுதிக்கு மாறுதல் செய்கிறது இந்த இரெஸ்யூம் அறிவுறுத்தல் ஆனது எல்லா பதிவுகளையும் மீட்டு எடுக்கின்றது இன்டெல் எஸ் ஜி எக்ஸ்ஆல் வழங்கப்படுகின்ற மற்றொரு அம்சம் என்னவென்றால் அட்டஸ்டேஷன் இதன் மூலமாக நாம் பெறுவது என்னவென்றால்இந்த அமைப்பானது மற்றொரு வலைத்தளத்தில் அல்லது மற்றொரு சேவையகத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட எஸ் ஜி எக்ஸ் கொண்டிருக்கும் இது எப்படி சாத்தியமாகும் என்றால் சிக்னேச்சர் மூலமாக சாத்தியமாகும் இந்த சிக்னேச்சர் ஆனது என்கிளேவிற்காக உருவாக்கப்பட்டது அதுமட்டுமல்லாமல் இந்த என்கிளேவில் உள்ள அனைத்து தகவல்களும் என்கிரிப்ட் செய்யப்பட்டுள்ளது இங்கே இரண்டு வகையான அட்டஸ்டேஷன் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று இன்டர் மெஷின் மற்றும் இரண்டாவது இன்ட்ரா மிஷின் என்றழைக்கப்படுகின்றது அட்டஸ்டேஷன் என்பது ஒரு சூழல் கணினி அமைப்பின் உள்ள அந்த சூழலில் பலதரப்பட்ட பயன்பாடுகள் இயக்கப்படுகின்றன அதில் ஒரு பயன்பாடு ஒரு குறிப்பிட்ட என்கிளேவை பெற்றிருக்கும் அதாவது இந்த குறிப்பிட்ட என்கிளேவை பெற்றிருக்கும் பயன்பாடு அதே அமைப்பில் உள்ள மற்றொரு பயன்பாட்டிற்கு தான் என்கிளேவை பெற்றிருப்பதை உறுதிப்படுத்த முடியும் இந்த மாதிரியான நிகழ்வுசிக்னேச்சரை பயன்படுத்தி செயல்படுத்த முடியும் மற்றும் இரண்டாவதுஇன்டர் மெஷின் அட்டஸ்டேஷன் இந்த இன்டர் மெஷின் அட்டஸ்டேஷன் இதைப் பயன்படுத்தி மூன்றாவது நபருக்கு வலைதளம் மூலமாக இந்த குறிப்பிட்ட பயன்பாடு பயன்பாடானது இந்த ஒரு குறிப்பிட்ட என்கிளேவை பெற்றிருக்கின்றது என்பதனை முன்கூட்டியே தெரிவிக்க முடியும் இது பலதரப்பட்ட பயன்பாடுகளை கொண்டுள்ளது தாங்கள் அதைப்பற்றி தெரிந்துகொள்ள விரும்பினால் இன்டெல் போயட் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இன்டெல் போயட் என்பது எல்லாப்ஸ்ட் டைம் டெக்னிக் இந்த எல்லாப்ஸ்ட் டைம் டெக்னிக்தொழில்நுட்பமானது பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த பிளாக்செயின் தொழில்நுட்பத்தில் அட்டஸ்டேஷன் என்ற பண்பு நேரடியாக பயன்படுத்துவதற்கு ஏதாவது உபயோகப்படுத்த முடியும் ஆகவே இதை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட வலைப்பின்னலில் உள்ள கணினி அமைப்பானது சில குறிப்பிட்ட என்கிளேவை பெற்றிருக்கும் இதை பயன்படுத்தி அது ஒரு குறிப்பிட்ட செயல்களை செய்யும் இந்த வகையான பலதரப்பட்ட அட்டஸ்டேஷன் நம்மால் பயன்படுத்தப்படுகின்றது இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்றால் எம் ஆர் என்கிளேவ் ரெஜிஸ்டர் மூலமாக சாத்தியமாகின்றது இந்த எம் ஆர் என்கிளேவ் என்பதுஎன்கிளேவில் உள்ளே நடைபெறும் பலதரப்பட்ட செயல்பாடுகளை கண்காணிக்கும் எஸ் எச் ஏ 256 குவியல்களை கொண்ட இன்டர்ணல் லாக்கை உபயோகப்படுத்திக் கொள்கின்றது இந்த வகையான லாக் ஆனது பலதரப்பட்ட பரிமாணங்களை தன்னுள் அடக்கியுள்ளது அதாவது அந்த என்கிளேவிற்கு உள்ளே குறியீட்டின் சிக்னேச்சர் தகவல் அடுக்கு மற்றும் குவியல்data stack heap ஆகியவைகளை பெற்றுள்ளது அந்த என்கிளேவில் உள்ள பாதுகாப்பு பிளாகில் அந்தப் பக்கத்திற்கு இணையான குறிப்பிட்ட அதற்கு தொடர்புடைய பகுதியின் தகவலை பெற்றுள்ளது இங்கு நாம் அட்டஸ்டேஷன் பற்றிய குறிப்பிட்ட செயல்களை பற்றிய அதிகமான தகவல்களைப் பற்றி பார்க்கப்போவதில்லை தாங்கள் அதை பற்றி அறிய விரும்பினால் இந்த குறிப்பிட்ட தலைப்பில் " இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் பார் சிபியூ பேஸ்ட் அட்டஸ்டேஷன் அண்ட் சீலிங்""Innovative Technologies for CPU based Attestation and Sealing" தாங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த தகவல் ஆனது 2015இல் எச் ஏ எஸ் பி 2015 இதில் வெளியிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்